நியூமரிகள் சொல்யூஷன் ஆப் ஏ ஒன் டிமென்ஷனால் ஷ்ரோடிங்கர் இக்வேஷன் பார் பவுண்ட் ஸ்டேட்ஸ் I முந்தைய 2 விரிவுரைகளில் நாங்கள் 2 வழக்குகளை பரிசீலித்தோம் ஒன்று டெல்டா செயல்பாட்டு உள்ளாற்றலில் நகரும் ஒரு துகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட அளவு பெட்டியில் துகள் நகரும் இதற்காக ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை பகுப்பாய்வு முறையில் தீர்க்க முடியும் இருப்பினும் அனைத்து உள்ளாற்றலும் இல்லை இந்த வகையான சிகிச்சையைப் பார்க்க முடிந்தது எடுத்துக்காட்டாக உள்ளாற்றல் எல்லைகளில் ஆக மாறும் இடத்தை நான் எடுத்துக் கொண்டாலும் x0 மற்றும் xL என்று சொல்லலாம் ஆனால் இடையில் உள்ள உள்ளாற்றல் இதுபோன்று அல்லது இது போன்ற அல்லது பொதுவாக ஒரு உள்ளாற்றலில் உள்ளதாக வைத்துக் கொள்வோம் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை நான் எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை நாம் எண்ணியல் ரீதியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கும் இடையில் இது சில தன்னிச்சையான வடிவமாகும் வேறுபட்ட சமன்பாட்டில் நான் எவ்வாறு எண்ணிக்கையில் ஒருங்கிணைக்க வேண்டும் இப்போது நான் எழுதுவேன் முக்கியமாக ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைத் தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறேன் அது ஒரு இரண்டாவது வரிசை வகையீட்டு சமன்பாடு VxψEψ மற்றும் இது ஒரு ஈஜென் மதிப்பு சமன்பாடு அதாவது நான் சில எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் பிறகு தீர்வு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிற்கு மைனஸ் 22m VxψEψ நான் சில எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அலை செயல்பாடு ψஎன்பது தொடர்ச்சியானது மற்றும் மூன்றாவது தொடர்ச்சியாக இருக்கும் நாம் செல்லும் வரை இந்த 3 நிபந்தனைகளையும் நான் பூர்த்தி செய்ய வேண்டும் பின்னர் இது எனக்கு ஈஜென் ஆற்றல்களையும் ஈஜென் செயல்பாட்டையும் தருகிறது எனவே நாம் செய்ய வேண்டியது எல்லை நிபந்தனைகளை பூர்த்திசெய்து இந்த சமன்பாட்டை தீர்ப்பதோடு மற்றும் இரண்டும் எண்ணியல் நுட்பங்களைப் பற்றி அறியத் தொடங்குவதில் தொடர்ச்சியாக இருப்பதால் இந்த விரிவுரையில் 00 மற்றும் L0 என்ற எளிய சிக்கலில் கவனம் செலுத்துவோம் மேலும் சிக்கலை நன்கு புரிந்துகொள்ள வைக்கவும் செய்யும் எனவே இது இரண்டு புள்ளிகளில் எல்லையற்ற உயர் சுவர்கள் V→∞ இன் சிக்கல் இது வெளிப்புறத்தில் ஆக உள்ளது ஆனால் 0 மற்றும் L க்கு இடையில் V என்பது சில வடிவமான V ஆகும் எனவே இந்த விளிம்பில் ψ 0 மற்றும் மற்றொரு விளிம்பில் ψ 0 மற்றும் இடையில் தீர்வை உருவாக்க வேண்டும் எனவே வகையீட்டு சமன்பாடுகளின் எண்ணியல் தீர்வில் நாம் உண்மையில் தீர்வை உருவாக்குகிறோம் அதை எப்படி செய்வது எங்கள் அளவையும் அதையெல்லாம் புதுப்பிக்க மற்றும் ஐ ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறோம் எனவே இந்த விஷயத்தில் ஒரு நுட்பம் இருக்கக்கூடும் இந்த விஷயத்தில் இரு பக்கங்களிலும் ψ 0 ψ மற்றும் L இரண்டும் 0 இது x 0 x L என்பதாகும் எனவே நிர்மாணிப்பதற்கான ஒரு வழி x 0 இல் 00 உடன் தொடங்கப்படலாம் மற்றும் சில வரையறுக்கப்பட்ட எண்ணுக்கு சமம் 1 அல்லது சில மாறிலி என்று சொல்லலாம் நான் இங்கே என்ன செய்கிறேன் என்பதைக் காண்பிப்பேன் எனவே இந்த பெட்டியில் நான் சிவப்பு ψ 0 மூலம் காட்ட அனுமதித்தேன் சில சாய்வு இதை நாம் என்ன செய்ய முடியும் என்பது அடுத்த கட்டத்தில் மதிப்பைக் கண்டறியும் எனவே ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டிலிருந்து எண் 2 2m2V0 E எனவே இது எனக்குத் தெரிந்து எந்த நேரத்திலும் மற்றும் இது எனக்குக் கொடுக்கிறது என்பதையும் இது குறிக்கிறது என்பதை நான் அறிவேன் எனவே இந்த கட்டத்தில் இருந்து இடது புறத்தில் x 0 தொடங்கியது நான் அதை புதுப்பித்துள்ளேன் அதனால் நான் எழுதலாம் அடுத்த கட்டத்தில் இதை நான் i1 என்று அழைக்கிறேன் ψix மற்றும் நானும் புதுப்பிக்க முடியும் i1 வது புள்ளியில் ix மற்றும் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிந்த x இன் எனக்கு தெரியும் குறித்தும் சில குறிப்புகள் எனக்குத் தெரியும் ஒருமுறை நான் அதை செய்கிறேன் எனவே இந்த கிராஸ் எல்லாவற்றையும் நான் இங்கிருந்து கண்டேன் நான் மீண்டும் எனது தீர்வை அடுத்த கட்டத்திற்கும் அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கும் அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கும் அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கும் பலவற்றையும் உருவாக்குகிறேன் நான் முதல் வரிசையை மட்டுமே வைத்திருக்கிறேன் என்பதால் இந்த செயல்முறையைத் தொடங்கியவுடன் இரண்டாவது வரிசையில் இந்த x மிகவும் சிறியது என்பதை இப்போது புறக்கணிக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் x0 xL இருபுறமும் சை மறைந்துபோகும் வழக்கை நான் எடுத்துக்கொள்கிறேன் எனவே x0 இல் 00 உடன் தொடங்கவும் 0 சில மாறிலிக்கு சமம் எனவே இதை C என்று எழுதுவோம் நான் முன்பு ஒன்றை எழுதி xL வரை தீர்வை உருவாக்குகிறேன் இப்போது எல்லை நிபந்தனை L0 என்று கோருகிறது நான் ψψx0 இலிருந்து தொடங்கும் போது இப்போது நினைவில் கொள்ளுங்கள் நான் ஒரு தீர்வை உருவாக்குகிறேன் தீர்வு E ஐப் பொறுத்தது என்னிடம் ஒரு சை 00 00 இருந்ததால் என்ன நடந்தது ஆனால் 2m2V0 E என வழங்கப்படும் எந்த நேரத்திலும் எனக்கு உள்ளது எனவே எதைப் பொறுத்து E என்பது ஆக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த 3 ஐயும் எனது தீர்வை உருவாக்க பயன்படுத்துகிறேன் எனவே அந்த ஈஜென் மதிப்பை நான் உண்மையில் பெறும் வரை L0 ஆக இருக்கப்போவதில்லை எனவே என்ன நடக்கும் எடுத்துக்காட்டாக நான் தீர்வை உருவாக்கினால் ஒரு தீர்வு இப்படி இருக்கக்கூடும் நான் பச்சை நிறத்தில் காட்டுகிறேன் இது ஏற்கத்தக்கது அல்ல எனவே இது சில E இரண்டாவது தீர்வாகும் இது வேறு சில E ஐ செய்ய போகிறது நான் சரியாக E ஐ எழுதவில்லை என்றால் குறைந்தபட்சம் மறுபுறம் 0 க்கு செல்கிறது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே சில E க்கு L 0 என்பது E ஐ ஈஜென் ஆற்றலாகவும் தீர்வை ஈஜென் செயல்பாடாகவும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் E ஐ அதிகரிக்கச் செய்து மேலும் மேலும் மேலும் நிலைகளைக் காணலாம் இந்த விஷயத்தில் 0 மற்றும் l க்கு இடையில் துகள் பிணைக்கப்பட்டுள்ளதால் அதாவது இந்த எல்லைக்கு வெளியே V→∞ இந்த விஷயத்தில் எண்ணற்ற நிலைகள் இருக்கும் எனவே நீங்கள் E ஐ ஸ்கேன் செய்து மேலும் மேலும் நிலைகளைக் காணலாம் மற்ற முறை பண்பை மீண்டும் பயன்படுத்தலாம் என்பது தீர்வு அது ஷ்ரோடிங்கர் சமன்பாடு மற்றும் இந்த வழக்கில் மீண்டும் எனக்கு 00 L0 x0 xL எண் 1 ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறது அல்லது வலதுபுறம் x 0 இலிருந்து தீர்வை உருவாக்குவது என்ன என்று நான் சொல்கிறேன் வலதுபுறம் என்றால் x0 என்று பொருள் எனவே நீங்கள் 00 உடன் தொடங்குங்கள் 0 சில எண்ணுக்கு சமம் என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் என்பதிலிருந்து உங்களுக்குத் தெரியும் மேலும் நீங்கள் குறிப்பிட்ட புள்ளி x வரை ஒருங்கிணைக்கத் தொடங்குகிறீர்கள் இதை xx0 வரை x0 என அழைப்போம் இடதுபுறத்தில் xL எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது xL0 ஐ xL இல் எடுத்துக்கொள்வது வேறு மாறிலி C ஆக இருக்க வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் எனவே நீங்கள் மீண்டும் இடது மற்றும் xx0 வரை ஒருங்கிணைக்கத் தொடங்குங்கள் எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்பது இந்த உள்ளாற்றலில் உள்ளது நாங்கள் இங்கிருந்து ஒரு தீர்வை உருவாக்கத் தொடங்குவோம் இதுதான் இந்த பக்கத்திலிருந்து வெளிவருகிறது என்று சொல்லலாம் மேலும் வலது பக்கத்திலிருந்து தீர்வை உருவாக்கத் தொடங்கினோம் இது இதுபோன்று வெளிவருகிறது என்று சொல்லலாம் இது மற்ற சூழ்நிலையுடன் பொருந்தவில்லை இதை சிவப்பு நிறத்தில் காட்ட அனுமதிக்கிறேன் இந்த நபர் இப்படி இருக்க முடியும் நாம் செய்ய வேண்டியது xx0 இல் உள்ளது தீர்வு எந்த கட்டத்திலும் பொருந்த வேண்டும் என்று அர்த்தம் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய x என்பது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அதாவது இடமிருந்து xx0 வலமிருந்து xx0 க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் எண் 2 தொடர்ச்சியாக இருக்கும் எனவே நீங்கள் இடதுபுறத்தில் இருந்து xx0 இருக்க வேண்டும் வலப்பக்கத்திலிருந்து வரும்xx0 க்கு சமம் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது இரண்டு தீர்வுகளையும் ஒரு காரணியால் பெருக்கி பின்னர் மதிப்புகளை ஒப்பிட்டுப் பாருங்கள் எனவே மீண்டும் இந்த படத்தை உருவாக்குகிறேன் உங்களுக்கு இடதுபுறத்தில் இருந்து ஒரு தீர்வு இருக்கிறது இது வலதுபுறத்தில் இருந்து வரும் இந்த தீர்வைப் போல இருக்கலாம் இது இதுபோன்று இருக்கலாம் இப்போது நாம் பொருந்தும் இந்த இடத்தில் xx0 என்று இருக்கிறதா என்று பார்ப்போம் நாங்கள் வெவ்வேறு சரிவுகளுடன் தொடங்கியதால் முதலில் அலை செயல்பாடு பொருந்தவில்லை எனவே நாம் செய்ய வேண்டியது வலது புறத்தை கீழே கொண்டு வரும் காரணிக்கு பெருக்கினால் இந்த கட்டத்தில் அலை செயல்பாடு பொருந்துகிறது எனவே நான் right எழுத முடியும் நான் rightxleftx0rightx0 என எழுத முடியும் இது பொருத்தத்தை உருவாக்கும் எனவே இது வளைவை இந்த நீல நிறமாக மாற்றும் எனவே இதை புதிதாக எழுதுகிறேன் எனவே சிவப்பு நிறத்தில் இருந்து இதைச் செய்துள்ளோம் இதை சிவப்பு என்று எழுத அனுமதிக்கிறேன் எனவே நான் rightnewxrightxleftx0rightx0 ஐ உருவாக்கியுள்ளேன் அதன் பிறகு இது ஒரு படி மற்றும் இதற்குப் பிறகு இந்த C என்றால் leftx0 என்பது வலதுபுறத்தில் இருந்து வருவது சமமாக இருந்தால் அது தீர்வு இல்லையென்றால் மறுபுறம் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டும் சமம் பின்னர் நாம் ஈஜென் ஆற்றல் E ஐ கண்டுபிடித்தோம் எனவே சில ஆற்றல்களுக்கு அவை சமம் அதுதான் ஈஜென் ஆற்றல் இந்த மீட்பு முடிந்தபின்னர் அவை எல்லா ஆற்றல்களுக்கும் சமமாக இருக்காது எனவே அலை செயல்பாடு முழுவதும் மென்மையாக இருப்பதை உறுதி செய்வதன் மூலம் ஈஜென் மதிப்பையும் ஈஜென் செயல்பாட்டையும் இரண்டு வெவ்வேறு வழிகளில் கண்டுபிடிப்பதற்கான வழி இது அதாவது மற்றும் நான் எந்த பக்க அலை செயல்பாட்டு வடிவத்தை ஒருங்கிணைத்தாலும் மற்றொன்று ஒரு எல்லையிலிருந்து தொடங்கி மென்மையான அலை செயல்பாட்டை உருவாக்குகிறேன் மற்ற எல்லை நிலையும் திருப்தி அடைகிறதா என்பதை உறுதிசெய்கிறேன் இப்போது சில நேரங்களில் நாம் ஒன்றிணைக்கிறோம் எல்லா நேரத்திலும் இன் தொடர்ச்சியையும் மற்றும் இன் தொடர்ச்சியையும் ஒன்றிணைக்கிறது இது ஒரு நிலையில் மடக்கை வழித்தோன்றலின் தொடர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் நான் செய்வது என்னவென்றால் நான் x0x0|left எடுத்து இதை x0x0|right ஒப்பிட்டு அவை சில E க்கு சமமாக இருந்தால் அவை சமமாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் நாம் ஈஜென் ஆற்றல் E ஐக் கண்டுபிடித்தோம் இல்லையென்றால் நாம் மீண்டும் வேறு சில ஆற்றலுக்கு செல்லலாம் மற்றும் சோதனை செய்வோம் எனவே நாம் ஆற்றலை ஸ்கேன் செய்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் ஆகவே கொடுக்கப்பட்ட பிரச்சினையின் ஈஜென் செயல்பாடுகள் மற்றும் ஈஜென் ஆற்றல்களைக் கணக்கிடுவதில் நாம் பயன்படுத்தும் இரண்டு முறைகளாக இவை இருக்கப்போகின்றன இப்போது நான் முன்பு கூறியது போல் x0 மற்றும் xL க்கு இடையில் எதுவும் இருக்கக்கூடிய சிக்கல்களில் நாம் ஏற்படுத்துகிறோம் ஆனால் அது அந்த பிராந்தியத்திற்கு வெளியே இருக்கும் எனவே அந்த அலை செயல்பாடு எப்போதும் இரண்டு எல்லைகளில் 0 ஆக இருக்கும் இப்போது ஷ்ரோடிங்கர் சமன்பாடு மைனஸ் 22mVxψEψ இப்போது இந்த மற்றும் m எண்களும் மிகவும் சிறியவை நாம் நுண்ணிய உலகத்துடன் கையாள்கிறோம் எனவே சிக்கலை மீட்டெடுப்பது நல்ல யோசனையா எனவே தூரங்களும் ஆற்றல்களும் 1 வரிசையில் உள்ளன அதாவது மைனஸ் 36 க்கு 10 நாட்கள் என்ற வரிசையை விட அலகுகளை மாற்றுகிறோம் மைனஸ் 19 முதல் 10 நாட்கள் மற்றும் ஒரு கணினியில் ப்ரோகிராம் செய்வது மிகவும் கடினம் எனவே உதாரணத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் இந்த விஷயத்தில் நாம் இப்போது கையாளும் சிக்கல்களின் விஷயத்தில் அந்த நீள அளவானது நாம் L ஆக எடுத்துக்கொள்வோம் இது ஆற்றலின் அகலம் மற்றும் ஆற்றல் அளவு இயற்கையாகவே 2mL2 ஆக மாறுகிறது எனவே நீள அளவை 2mL2 ஆக வைத்துக் கொள்ளுங்கள் இது பரிமாண ரீதியாக சரியானது எனவே இதற்காக ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை மீண்டும் எழுதுவோம் எனவே நாம் 22md2dx2VxψEψ என்று செய்யும்போது இங்கே L ஆல் பெருக்கி L2 ஆல் வகுக்கிறேன் எனவே d2d2VxxEψ முன் மைனஸ் 12 2mL2 என சமன்பாடு உள்ளது அதை 2mL2வகுக்கவும் அதன் மூலம் 12d2dxL2Vx2mL2 ψxE2mL2 ψ ஐப் பெறலாம் சமன்பாட்டை 12d2ydy2V ψyE ψ என மீண்டும் எழுத yxL மற்றும் EE2mL2 மற்றும் VV2mL2 ஐ அழைக்கவும் இந்த y E மற்றும் V பரிமாணமற்ற அளவுகளில் அது எனது சமன்பாடு இப்போது 0 மற்றும் L க்கு இடையில் x ஐ 0 மற்றும் 1 க்கு இடையில் y ஐ எடுக்கலாம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அல்லது அணு அளவுகளில் நினைவில் கொள்ளுங்கள் L என்பது ஒரு சில ஆங்ஸ்ட்ராம்களாக இருக்கலாம் இது சில 10 10 மீட்டர் ஆகும் இப்போது நான் 0 மற்றும் 1 க்கு இடையில் y ஐ வேறுபடுத்தலாம் ஆகவே y இன் அதிகரிப்பு 0 1 என்ற வரிசையில் இருக்க முடியும் எனவே x இன் அடிப்படையில் அதே காரியத்தை நான் செய்ய விரும்பினால் அது மிகவும் கடினமாக இருக்கும் மற்றும் எண்ணியலில் நிலையற்றது எனவே இப்போது நாம் சமன்பாட்டை ஒருங்கிணைக்க முடிகிறது எனவே நான் மீண்டும் இந்த பெட்டியை எடுத்துக்கொள்வேன் அங்கு சில உள்ளாற்றல் உள்ளன அதை இப்போது அழைப்போம் இது இப்போது 2mL2 அலகுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நான் இதை இந்த பார் கைவிடப் போகிறேன் அதை 12d2ydy2V ψyEψஎன எழுதப் போகிறேன் ஒன்றாம் முறை நாம் எண்ணாக இருக்கப் போகிறது நாம் 00 எடுத்துக்கொள்வதன் மூலம் தொடங்கினோம் சில எண்ணை சமப்படுத்தலாம் அதை 1 ஆக எடுத்து பின்னர் ஒருங்கிணைக்கவும் எனவே நாம் என்ன செய்வோம் இந்த முழு விஷயத்தையும் சிறிய இடைவெளி x ஆக பிரிப்போம் எனவே x புள்ளி 0 005 க்கு மேல் இருக்கக்கூடும் சில xமிகச் சிறிய எண் எனவே நான் 2V E ஆக இருக்கும் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டின் மூலம் ψ மற்றும் 1 ஆகியவற்றிலிருந்து தொடங்குவேன் பின்னர் எனக்கு 00xஆக இருக்கும் ψ உள்ளது x10 இது 0 இப்போது xமற்றும் இப்போது நான்x2mVx Eψ எழுத முடியும் இது இங்கிருந்து முடிக்கப்பட்ட ஒரு சுழற்சி நான் அடுத்த கட்டத்திற்குச் சென்று 2xψxxx ஐ எழுதலாம் 2Δxx நாம் ஏற்கனவே x இல் கணக்கிட்டுள்ளோம் x மற்றும் 2x இப்போது 2V2Δx Eψ க்கு சமமாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது இது நாம் முடித்த மற்றொரு சுழற்சி இந்த m தொலைவில் இருக்க வேண்டும் இப்போது நான் தீர்வை உருவாக்க முடியும் எனவே பொதுவாக நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் i1ii x என்று எழுதுகிறேன் நான் i1 ஐ ii Δx ஆக புதுப்பிக்கிறேன் நான் i1 ஐக் கண்டறிந்ததும் நான் i1 ஐ புதுப்பிக்க முடியும் 1 என்பது i1 2Vxi1 E க்கு சமம் நாம் E ஐ சார்ந்து இருப்போம் என்பதை கவனிக்கவும் இந்த வழியில் வெவ்வேறு புள்ளிகளில் தீர்வை மற்ற எல்லா வழிகளிலும் கட்டியெழுப்ப மறுமுனையில் xL வரை செல்வோம் பின்னர் கடைசி புள்ளி N என்பது 0 க்கு சமம் என்று சொல்லலாமா என்று ஐ சரிபார்க்கவும் எண் நிச்சயமாக 0 என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் கடினம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் N என்பது மிகச் சிறிய எண்ணிக்கையை விடக் குறைவானது என்பதால் நீங்கள் 10 3 அல்லது 10 4 என்று சொல்லலாம் அல்லது அப்படியானால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் ஈஜென் ஆற்றல் E கண்டுபிடித்த தருணத்தில் எது நிகழ்கிறதோ அந்த ஆற்றலைக் கண்டுபிடித்தீர்கள் அந்த ஆற்றலை நீங்கள் கண்டறிந்ததும் i வேறுபட்ட நிலையில் இருப்பதைக் கண்டறிந்ததும் i1⋅⋅⋅⋅N உங்களுக்கு ஒவ்வொரு புள்ளியிலும் மதிப்பு தருகிறது எனவே இப்போது நீங்கள் ஐ இயல்பாக்கவும் நீங்கள் 0L2dx கணக்கிடுகிறார்கள் ஆனால் அது ஒன்றுமில்லை ஆனால் i1Ni2x மற்றும் இது உங்களுக்கு சில எண்ணைக் கொடுக்கும் CN என்று சொல்லலாம் பின்னர் inew நீங்கள் முன்பு கணக்கிட்ட எதுவாக இருந்தாலும் iCN இயல்பாகப் பட்ட செயல்பாட்டை கொடுக்கும் இந்த வழக்கில் அலை செயல்பாட்டைக் கண்டறியும் ஒரு வழியாகும் இந்த வழக்கில் முறை 2 தேவையில்லை ஆனால் நான் அதை தருகிறேன் ஏனெனில் இது வரவிருக்கும் விரிவுரைகளில் விவாதிக்கும் வழக்குகளுக்கு தேவைப்படும் முறை 2 இல் நீங்கள் உண்மையில் ஒரு பக்கத்திலிருந்து தீர்வை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் மறுபக்கத்திலிருந்து தீர்வை உருவாக்கத் தொடங்குகிறீர்கள் மேலும் ஒரு கட்டத்தில் x0 இல் ஒரு மடக்கை வழித்தோன்றலுடன் பொருந்துகிறீர்கள் எனவே நீங்கள் செய்வது L0 00 க்கு இடையில் சில உள்ளாற்றல்கள் நம்மிடம் இருக்கும் எனவே இந்த விஷயத்தை மீண்டும் சிறிய சிறிய சிறிய இடைவெளிகளாகப் பிரிக்க ஆரம்பிக்கிறீர்கள் எனவே நீங்கள் i1i x ஐ எழுதுகிறோம் நாங்கள் முன்பு செய்த அனைத்து படிகளும் x0 இலிருந்து x0 வரை ஒருங்கிணைக்கிறோம் இது முடிந்த கடைசி புள்ளி N ஆகும் பின்னர் நீங்கள் N 1ψ இது 0 ஆகும் N ஏனெனில் நீங்கள் இடதுபுறம் செல்கிறீர்கள் எனவே இது N N ஆக இருக்கும் நீங்கள் எப்போது மதிப்பிட்டாலும் உங்களுக்கு N 1N Nx கிடைத்தது பின்னர் புதுப்பிக்க மற்றும் பல எனவே நீங்கள் தீர்வை வேறு வழியில் கட்டமைத்து பின்னர் xx0 இல் சரிபார்க்கவும் |left |right என நாம் எப்படி சரிபார்க்கிறோம் |left |right10 310 4 நீங்கள் சுற்றி விளையாட வேண்டும் மற்றும் சில E க்கு அது நடந்தால் அது நடந்தவுடன் பதில் எங்கிருந்து கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் அது ஈஜென் மதிப்பு எனவே E க்கு இது நிகழும்போது நீங்கள் ஈஜென் ஆற்றலையும் அதனுடன் தொடர்புடைய ஐ கண்டறிந்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் சரியாக செய்ய நீங்கள் இடமிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வலமிருந்து வருகிறீர்கள் எனவே நீங்கள் செய்வது என்னவென்றால் rightnew என்பதை rightxleftnewx0rightnewx0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இது இப்போது அலை செயல்பாடு xx0 இல் பொருந்துகிறது என்பதை உறுதி செய்யும் பின்னர் தொடர்ச்சியான அலை செயல்பாட்டைக் கண்டறிந்து இயல்பாக்கப்பட்டதாக இருக்கும் எனவே நான் உங்களுக்கு வழங்கியிருப்பது இந்த குறிப்பிட்ட வகையான சிக்கலில் உள்ளது அங்கு அலை செயல்பாடு இரண்டு எல்லைகளில் மறைந்துவிடும் இடத்தில் அலை செயல்பாடு மற்றும் ஈஜென் ஆற்றல்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதாகும் எனவே முடிவில் நாம் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை மிகவும் குறிப்பிட்ட சிக்கலுக்காக ஒருங்கிணைப்பதைப் பற்றி அறிந்து கொண்டோம் அங்கு x≤0 மற்றும் x≥L க்கு Vx∞ மற்றும் இடையில் x இன் Vக்கு சமம் எனவே 00 மற்றும் ψ மற்றும் தீர்வைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியைக் கண்டுபிடித்தோம் இப்போது அடுத்த விரிவுரையில் இந்த எல்லைகளில் அது மறைந்துவிடாத நிகழ்வுகளைக் கருத்தில் கொள்வோம் ஆனால் முடிவிலிக்கு எல்லா வழிகளிலும் அந்த நிலைமைக்கு தீர்வுகளைக் காணலாம்